இந்த விரிவுரைக்கு வருக கடந்த சொற்பொழிவில் கிளாஸ்கள் மற்றும் அவற்றின் ரிலேஷன்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் இன்டெராக்ஷன் வரைபடங்களையும் விவாதிக்க ஆரம்பித்தோம் இன்டெராக்ஷன் வரைபடங்கள் மிக முக்கியமான வரைபடங்களாகும் இவை ஒவ்வொரு வடிவமைப்பிற்கும் உருவாக்கப்படுகின்றன ஒரு சிறிய அமைப்பிற்காக கூட கிளாஸ் வரைபடம் இன்டெராக்ஷன் வரைபடம் மற்றும் யூஸ் கேஸ் வரைபடத்தை நாம் உருவாக்க விரும்புகிறோம் எனவே இந்த மூன்று வரைபடங்கள் சொற்பமான அல்லது பெரிய அளவிலான அனைத்து அமைப்புகளுக்கும் உருவாக்கப்படுகின்றன ஆனால் மற்ற வரைபடங்களான ஸ்டேட் சார்ட் வரைபடம் ஆக்ட்டிவிட்டி வரைபடம் போன்றவை குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு மட்டும் உருவாக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக க்ளாஸ்கள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் இருந்தால் நமக்கு ஒரு ஸ்டேட் வரைப்பபடம் ஆக்ட்டிவிட்டி வரைபடம் தேவை என்று கூறுகிறது ஒரு யூஸ் கேஸ் சிக்கலானதாக இருக்கும்போது அல்லது மிகவும் சிக்கலான மென்பொருளைப் பற்றிய ஒட்டுமொத்த புரிதலை கொண்டிருக்கும்போது நாம் ஆக்ட்டிவிட்டி வரைபடத்தை உருவாக்குகிறோம் ஆனால் இன்டெராக்ஷன் வரைபடம் நமக்குத் தேவைப்படும் எந்த ப்ராபளமாக இருந்தாலும் அனைத்து வகைப் ப்ராப்ளம்களுக்கும் உருவாக்கப்படுகிறது மேலும் இன்டெராக்ஷன் வரைபடதின் நெளிவு சுளிவுகளை பற்றியும் அவை வடிவமைப்பில் சேவை செய்வதன் நோக்கத்தைப் பற்றியும் விவாதிப்போம் இன்டெராக்ஷன் வரைப்படங்களில் இரண்டு முக்கியமான வகைகள் உள்ளன ஒன்று சீக்வென்ஸ் வரைபடம் என்றும் மற்றொன்று கொலபரேஷன் வரைபடம் என்றும் அழைக்கப்படுகிறது நிச்சயமாக யுஎம்எல் அதன் பங்கு என்ன என்பதைப் பார்ப்போம் கடந்த சொற்பொழிவில் நாம் விவாதித்த சீக்வென்ஸ் வரைபடத்தில் உள்ள ஆப்ஜெக்ட்களுக்கிடையேயான தொடர்புகளை இது 2 டைமென்ஷனல் சார்ட்டில் காட்டுகிறது இது ஒரு யூஸ் கேஸ் செயல்படுத்தப்படும்போது நிகழும் தொடர்பாகும் ஆப்ஜெக்ட்கள் மேலே காட்டப்பட்டுள்ளன மற்றும் செயல்பாட்டின்போது ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கப்பட்டால் அவை வரைபடத்தில் பொருத்தமான இடத்தில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லைஃப்லைன் உள்ளதென காட்டப்படும் எனவே ஆப்ஜெக்ட் இருந்தால் லைஃப்லைன் இருக்கும் மற்றும் ஆப்ஜெக்ட் அழிக்கப்பட்டால் லைஃப்லைனில் அது இல்லை எனக்கருதுகிறோம் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட்டிவாக இருக்கும்போது அதன் லைஃப்லைன் ஒரு செவ்வகமாகக் காட்டப்படுகிறது எனவே இது ஒரு சீக்வென்ஸ் வரைபடத்தின் எடுத்துக்காட்டு வரைபடத்தின் மேற்புறத்தில் ஆப்ஜெக்ட்கள் காட்டப்பட்டுள்ளன என்பதை இங்கே காணலாம் பின்னர் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் லைஃப்லைன் இருக்கும் வரை இந்த புள்ளியிடப்பட்ட கோடும் ஆப்ஜெக்ட்டும் இருக்கும் எந்த நேரத்தில் ஆப்ஜெக்ட் அழிக்கப்பட்டாலும் மற்றொரு ஆப்ஜெக்ட் உறுப்பினர் அந்த மெத்தடை என்கிற இந்த அழைப்பின் மூலம் நாம் இங்கே ஒரு கிராஸை வைத்து மற்ற ஆப்ஜெக்ட்டுக்கு லைஃப்லைன் இல்லை எனக் கருதுகிறோம் லைஃப்லைனில் உள்ள இந்த சிறிய செவ்வகம் ஆப்ஜெக்ட் கன்ட்ரோலைப் பெற்றுள்ளது மற்றும் அது செயல்பாட்டு நிலையில் உள்ளது என்பதைக் குறிக்கிறது அம்புக்குறியில் செய்திகளை இங்கே எழுதுகிறோம் செய்திகளை அனுப்பும்போது அல்லது மெத்தட் அழைப்பு நடைபெறும்போது கன்ட்ரோல் மாற்றப்பட்டு மற்ற ஆப்ஜெக்ட் ஆக்டிவாக இருக்கும் இப்போது செய்திகள் அம்புகளாகக் காட்டப்படுகின்றன ஒவ்வொரு செய்தியும் செய்தி பெயருடன் லேபிளிடிருப்பதைக் செயல்படுத்தப்படுகிறது

ஒரு சீக்வென்ஸ் வரைபடத்திற்காக நாம் விவாதித்த தொடரியல் சுருக்கம் எளிமையானது நிபந்தனை கூட இருக்கக்கூடாது என்ற நிலையில் நட்சத்திரத்தைக் காட்டுகிறோம் பின்னர் அதை ஐட்டரேஷன் என்று சொல்கிறோம் நட்சத்திரம் அனைத்து ஆப்ஜெக்ட்களுக்கும் ஐட்டரேஷன் கண்டிஷன் ஒருவேளை இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனக் குறிக்கிறது பின்னர் கண்டிஷனை வெளிப்படுத்த நாம் சதுர பிராக்கெட் பயன்படுத்துகிறோம் கண்டிஷன் உண்மையாக இருந்தால் மட்டுமே செய்தி அனுப்பப்படும் ஒரு சுய பிரதிநிதியாக இருக்கும் ஆப்ஜெக்ட் தன் சொந்த லூப்கள் மற்றும் கண்டிஷன்கள் கொண்ட மெத்தடை அழைக்கும் போது நாம் நட்சத்திரக் குறியீடு அல்லது சதுர பிராக்கெட்டைப் பயன்படுத்தலாம் ஆனால் பின்னர் யுஎம்எல் 2 இன்டெராக்ஷன்ஸ் பிரேம்கள் எனப்படும் புதிய குறியீடுகளைப் பயன்படுத்துகிறது நாம் ஒரு நிபந்தனை செய்தியைப் இருந்தால் செய்தி அனுப்பப்படும் பின்னர் இங்கே நாம் நட்சத்திர செய்தியுடன் லூப்பிங் வைத்திருக்கிறோம் நட்சத்திரம் லூப்பிங்கிற்கு தேவையாகும் மற்றும் கண்டிஷன் இங்கு இல்லாமல் இருக்கலாம் எனவே சீக்வென்ஸ் வரைபடத்தை மீண்டும் பார்ப்போம் இது 2 பரிமாண இவை ஆப்ஜெக்ட்கள் இது செய்தி இது கண்டிஷன் இது ஆக்டிவேஷன் பாக்ஸ் ஆகும் ஆனால் கேள்வி என்னவென்றால் செய்தி ஒரு ஆப்ஜெக்ட்டிற்கு அல்லது மற்ற ஆப்ஜெக்ட்டிற்கு அனுப்பப்படும் ஆனால் இரண்டு ஆப்ஜெக்ட்டுகளுக்கும் அல்ல பரஸ்பரம் சில நேரங்களில் ஒரு செய்தி ஒருவருக்கு அல்லது மற்றவருக்கு அனுப்பப்படும் ஆனால் இருவருக்கும் அல்ல என்பதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் ஒரு புத்தகம் கிடைகும்போது நாம் க்ளாஸ் B யில் சில வெளியீடுகளைத் தூண்டுகிறோம் புத்தகம் கிடைக்கவில்லை என்றால் கிளாஸ் C இல் கோரிக்கையைப் பதிவுசெய்கிறோம் இதை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது எனவே நாம் கிளாஸ் A கிளாஸ் B கிளாஸ் C ஆகிய 3 மூன்று கிளாஸ்களை வரைகிறோம் பின்னர் நம்மிடம் ஒரு ஃப்லாக் செட் கிளாஸ் C க்கு அனுப்பப்படுகிறது எனவே இரண்டு கிளாஸ்களும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்பட மாட்டா அவை பரஸ்பரமானவை எனவே கிளாஸ்களில் ஒன்று மட்டுமே செயல்படுத்தப்படும் இது ஒரு சீக்வென்ஸ் வரைபடத்தின் மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த வரைபடத்தை எவ்வாறு படிப்பது என்று பார்ப்போம் எனவே இந்த வரைபடம் புத்தகம் புதுப்பித்தல் என்ற யூஸ் கேஸ் செயல்படுத்தப்படும்போது ஏற்படும் நடத்தையை குறிக்கிறது இந்த சீக்வென்ஸ் வரைபடம் புத்தகம் புதுப்பித்தல் யூஸ் கேஸின் செயல்பாடாகும் என்றும் நாம் கூறலாம் இங்கே ஆப்ஜெக்ட்கள் மேலே காட்டப்பட்டுள்ளன கோலன் க்ளாஸ் பெயர் அடிக்கோடிட்டிருப்பதன் அர்த்தம் இவை அனானிமஸ் ஆப்ஜெக்ட்கள் என்பதாகும் அதாவது இதன் எந்தவொரு அப்ஜெக்ட்டும் அனானிமஸ் ஆப்ஜெக்ட் ஆகும் செயல்படுத்தல் புத்தகம் புதுப்பித்தலில் தொடங்கி நூலக எல்லைக்குள் இது செயல்படுத்தப்படுகிறது இதனால் புத்தகம் புதுப்பித்தல் மற்றும் புதுப்பித்தல் கன்ட்ரோலர் ஆக்ட்டிவ் ஆகி கடன் வாங்கும் உறுப்பினரைக் கண்டுபிடித்தலாகிய செயல்பாட்டில் இறங்குகிறது அவர்கள் கடன் வாங்கிய புத்தகங்கள் என்ன என்பதை இது சரிபார்க்கிறது நூலக உறுப்பினர் அப்ஜெக்ட்டில் பார்த்தால் ரிட்டர்ன் அம்பு இல்லை ரிட்டர்ன் அம்பு அதாவது நூலக உறுப்பினர் ரிட்டர்ன் செய்யும் ரிசல்ட் மறைமுகமானது ஆனால் நிச்சயமாக நாம் பின்னர் முடிவெடுத்தலில் மற்றும் ஏதாவது ஒன்றில் பயன்படும் வேரியபிளைக் காட்ட விரும்பினால் சில சமயம் இங்கே உள்ளது போல் ஒரு பின்னோக்கி அம்புக்குறியை மூலம் குறிப்பிடப்படுகிறது இதன் கண்டிஷன் புத்தகம் ரிசர்வ் செய்யப்பட்டால் மன்னிக்கவும் என்று தெரிவித்தலாகும் எனவே யூஸ் கேஸ் செயல்படுத்தலின் போது பங்கேற்கும் பலவகை ஆப்ஜெக்ட்களைக் காணலாம் யூஸ் கேஸ் செயல்பாட்டிற்கான ஆப்ஜெக்ட்கள் ஒன்றையொன்று சந்தித்தால் அவை செய்தியைப் பரிமாறுகின்றன மற்றும் செய்திகளின் நேர வரிசை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் கருத்து என்னவென்றால் இது போன்ற ஒரு அறிக்கை அதாவது யூஸ் கேஸ் செயல்பாட்டின் விபரங்கள் கொடுக்கப்பட்டதென்றால் நாம் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும் ஆப்ஜெக்ட்களை அடையாளம் கண்டு சீக்வென்ஸ் வரைபடத்தை உருவாக்க வேண்டும் எனவே நாம் ஒரு பயனர் பயன்படுத்தக்கூடிய ஒரு உதாரணமாகிய பயணத்தைத் திட்டமிட பயன்படும் பயண போர்ட்டலைப் பார்ப்போம் பயண போர்டல் ஒரு ஆப்ஜெக்ட்டாகும் பொதுவாக பயண போர்ட்டல் ஒரு வெப்சைட் ஆகும் எனவே நமது கிளையன்ட் இயந்திரத்தில் வெப்சைட் தோன்றும் மேலும் இதையும் கூட நாம் க்ளையன்ட் ஆப்ஜெக்ட்டாகக் கருதுகிறோம் பயனர் பயணப் போர்ட்டல் கிளையன்ட் இயந்திரத்தில் தோன்றும் போது பயணப் போர்ட்டலில் உள்ள பிளான் பட்டனை அழுத்துகிறார் மற்றும் பிளான் பட்டனை அழுத்தியவுடன் ஒரு டிராவல் ஏஜென்ட் ஆப்லெட் உள்ளிடுகிறார் எனவே பயனர் ட்ராவல் ஏஜென்ட்டுடன் தொடர்புகொண்டு அதன் சோர்ஸ் மறைந்துவிடும் எனவே இது இரண்டு க்ளாஸ்களைக் கொண்ட ஒரு எளிய சீக்வென்ஸ் வரைபடம் ஆகும் இங்கு ஒரு பயண போர்டல் உள்ளது மற்றும் பயனர் பிளான் பட்டனை அழுத்துவதைப் பொறுத்து ஒரு பயண போர்ட்டல் ட்ராவல் ஏஜென்டை உருவாக்குகிறது தொடக்கமாக டிராவல் ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் இருக்கவில்லை மற்றும் பிளான் பட்டனை அழுத்தும் போது மட்டுமே டிராவல் ஏஜென்ட் பட்டன் தோன்றும் பின்னர் பயனர் சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷனை உள்ளிடுகிறார் மற்றும் டிராவல் ஏஜென்ட் வழியைக் கணக்கிடுவதற்கு ஒரு செல்ஃப் மெத்தடை பயன்படுத்துகிறது மேலும் பயனர் க்ளோஸ் பட்டனை அழுத்தினால் அது மறைந்துவிடும் எனவே பயனர் க்ளையண்ட்டில் உள்ள பிளான் பட்டனை அழுத்தும்போது தொடக்கத்தின் போது இல்லாத டிராவல் ஏஜென்ட் ஆப்ஜெக்ட்டை உருவாக்குகிறது மற்றும் மேலும் பிளான் பட்டன் உருவாக்கப்படும்போது மட்டுமே டிராவல் ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படுகிறது மற்றும் தோன்றுகிறது ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படுதல் இவ்வகையான குறியீட்டைப் பயன்படுத்துகிறது என்று குறிப்பிடுகிறோம் அதாவது create என்கிற ஸ்டீரியோடைப்புடன் கூடிய புள்ளியிடப்பட்ட அம்பு மற்றும் create அழைக்கப்படும் இந்த கட்டத்தில் நேரவரிசையில் ஆப்ஜெக்ட் தோன்றும் இது நேரம் 0ல் இருக்காது ஆனால் create மெத்தெட் அழைக்கப்படும் போது மட்டுமே பயனர் தனது பயண விவரத்தை டிராவல் ஏஜென்டிடம் தருகிறார் மற்றும் பாதையை கணிக்கவும் காட்டவும் மறைமுகமாக இங்குள்ள செல்ஃப் மெத்தடை அழைக்கிறார் மற்றும் பின்னர் பயனர் க்ளோஸ் அல்லது டிஸ்டராயை அழைத்ததும் ஆப்ஜெக்ட் அழிக்கப்பட்டு விடுகிறது எனவே ஆஃப்ஜெக்ட் அழிக்கப்படும் போதுள்ள வெளிப்படுத்துதல் இதுவாகும் பொதுவாக நாம் ரிட்டர்ன் வேல்யூவை குறிப்பிடுவதில்லை ஆனால் சில நேரங்களில் நாம் கூறியது போல் ரிட்டர்ன் ஆகிற ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை வரைபடத்திலேயே உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இவ்வகையான புள்ளியிடப்பட்ட அம்புக்குறியை உபயோகப் படுத்த வேண்டும் இந்த ஆராவை பயன்படுத்துவதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் வரைபடத்தை அதிகம் சிக்கலாக்கக் கூடாது மேலும் நாம் வேல்யூவை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்றால் மட்டுமே வரைபடத்தில் குறிப்பிடுகிறோம் இல்லையெனில் அது புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது மறைமுகமாக உள்ளது ரிட்டர்ன் வேல்யூவை நாம் குறிப்பிடுவதில்லை இப்போது நாம் ஒரு சீக்வென்ஸ் வரைபடத்தை உருவாக்கினால் அது வடிவமைப்பிற்கு எவ்வாறு உதவுகிறது முதலில் மிகவும் எளிமையான யூஸ் கேஸ் வரைபடத்துடன் தொடங்குவோம் இரண்டு ஆப்ஜெக்ட்கள் உள்ளன அதாவது ரெஜிஸ்டரேஷன் பார்ம் மற்றும் ரெஜிஸ்டரேஷன் மேனேஜர் பின்னர் இந்த இரண்டு மெத்தட்களுக்கும் இடையே ஒரு மெத்தடை சேர்த்து ஆர்க்யூமென்ட்டுடன் கூடிய பாடத்தைச் சேர்த்தல் என்கிற மெத்தடை அழைக்கிறோம் நம் வடிவமைப்பில் இதன் உட்குறிப்பு என்னவென்றால் நம்மிடம் உள்ள ரெஜிஸ்டரேஷன் மேனேஜர் பாடத்தைச் சேர்த்தல் என்கிற மெத்தடைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் இது ஆகிய இரண்டு பாராமீட்டர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நாம் இந்த வகையான செய்தியை வரைவதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மேனேஜர் இருக்க வேண்டும் பின்னர் ரெஜிஸ்ட்ரேஷன் மேனேஜரிடம் பாடத்தை சேர்த்தல் என்கிற மெத்தட் இருக்க வேண்டும் பாடத்தை சேர்த்தல் என்கிற மெத்தட் இருந்தால் மட்டுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் இந்த மெத்தடையும் அதன் ஆர்குமென்ட்களாகிய மாணவர் மற்றும் பாடத்தை அழைக்க முடியும் எனவே சீக்வென்ஸ் வரைபடத்தின் பங்கு என்னவென்றால் க்ளாஸ்களிலுள்ள மெத்தட்க்ளை விரிவுபடுத்துவது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தொடக்கமாக நம்மிடம் க்ளாஸ் பெயர் மட்டும் உள்ளது ஆனால் நாம் சீக்வென்ஸ் வரைபடத்தை வரையும்போது மெத்தட்கள் க்ளாஸ்களில் சேர்க்கப்படுகின்றன மற்றும் இவற்றை பல கேஸ் டூல்கள் திறமையாக செய்கின்றன கேஸ் டூலில் நாம் சீக்வென்ஸ் வரைபடத்தை வரையும் போது க்ளாஸ் வரைபடத்தில் அதன் சம்பந்தப்பட்ட மெத்தட்களும் சேர்க்கப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் பல சீக்வென்ஸ் வரைபடங்களை வரைவதால் க்ளாஸ் வரைபடங்களை வரைந்து முடித்த பின் இறுதியில் எந்தெந்த க்ளாஸ்கள் எந்தெந்த மெத்தட்களைக் கொண்டுள்ளன என்பதை அறிகிறோம் எத்தனை யூஸ் கேஸ்களிருந்தாலும் நாம் ஒவ்வொரு யூஸ் கேஸிற்கும் சீக்வென்ஸ் வரைபடத்தை வரையும்போது ஒரே க்ளாஸ் பல யூஸ் கேஸ்களில் பங்கேற்பதை நாம் காணலாம் எனவே பலவகை யூஸ் கேஸ்களிலுள்ள மெத்தட்கள் செயல்படுத்தப்படுகின்றன மற்றும் அவை இங்கு சேர்க்கப்படுகின்றன எனவே இது புத்தகம் கடன் வாங்குதல் யூஸ் கேஸ் ஆகும் இப்போது நாம் இந்த வரைபடத்தின் மூலம் விருத்தி செய்யப்பட்ட வெவ்வேறு க்ளாஸ்களின் மெத்தட்கள் யாவை என்பதை அடையாளம் காண முடியமா நூலக உறுப்பினர் க்ளாஸின் மெத்தட் ஆகிய புத்தகம் கடன் வாங்குதலைப் பற்றி பாப்போம் மெத்தடின் பெயர் கடன் வாங்குதல் மற்றும் இது புத்தக வகை என்கிற ஆர்குமென்ட்டைக் கொண்டுள்ளது கேன் பாரோ என்பதும் நூலக உறுப்பினர் க்ளாஸின் மெத்தட் ஆகும் எனவே இங்கிருந்து இந்த சீக்வென்ஸ் வரைபடத்தின் அடிப்படையில் நூலக உறுப்பினர் கிளாசிற்கு இரண்டு மெத்தட்கள் பாரோ க்ளாஸின் மெத்தட் ஆகும் நாம் ஆப்ஜெக்ட் உருவாக்கத்தைக் கண்டோம் நாம் புள்ளியிடப்பட்ட கோட்டை என்று எழுதுவதால் இது ஒரு அனானிமஸ் ஆப்ஜெக்ட் ஆகும் க்ளாஸ் B யின் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் B என்று குறிப்பிடப்படும் மேலும் இது யூஸ் கேஸ் செயல்பாட்டின் தொடக்கத்திலல்லாமல் இதன் இருப்பு இந்நேரத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது ஆப்ஜெக்ட் அழிவு பற்றி பார்ப்போம் ஆப்ஜெக்ட் B இருந்தது ஆனால் A க்ளாஸ் B யின் டிஸ்டராய் எப்படி ஒருவர் ஒரு ஆப்ஜெக்ட்டை அழிக்கிறார் என்பது கேள்வியாகும் ஜாவாவில் ஒரு ஆப்ஜெக்ட்டை அழிக்க அழைக்கப்படும் ஒரு மெத்தட் உள்ளதா பொதுவாக ஆப்ஜெக்ட்களை அழிக்கக்கூடிய ஒரு மெத்தட் இல்லை அவை அவுட் ஆப் ஸ்கோப்பில் முக்கியமானதாக இல்லாவிட்டால் நாம் ஆப்ஜெக்ட்கள் அழிக்கப்படுவது போன்றவற்றை அந்த அளவுக்கு மாடல் செய்ய மாட்டோம் கண்ட்ரோல் இன்பார்மேஷனாகிய நட்சத்திரம் அழைக்கும்போது இது இதன் அனைத்து ஷேப்புகளிலுமுள்ள ட்ரா மெத்தடை அழைக்கிறது இங்கு நாம் ட்ரா என்பதைத் தெளிவாக்க அனைத்து காம்பனன்ட்களுக்கும் நட்சத்திரம் என்று எழுதுகிறோம் எனவே இது அனைத்து காம்பனன்ட்களுக்கும் இந்த நட்சத்திரம் குறியீட்டை வரைகிறது மேலும் காம்பவுண்ட் ஷேப் பல ஷேப்புகளையும் ட்ரா அதாவது அனைத்து காம்பனன்ட்களுக்கும் திரையில் தன்னை வரைவதையும் கொண்டுள்ளது கொலாபரேஷன் வரைபடம் என்பது இன்டராக்க்ஷன் வரைபடத்தின் மற்றொரு வடிவம் மற்றும் இந்த வரைபடம் தானாக சீக்வென்ஸ் வரைபடத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் பெரும்பாலான கேஸ் டூல்களில் நாம் கொலாபரேஷன் வரைபடத்தைப் பெறுவோம் இது சீக்வென்ஸ் வரைபடத்தின் மற்றொரு பார்வையாகும் கொலாபரேஷன் வரைபடம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இது மேலே உள்ள படத்தில் உள்ள சீக்வென்ஸ் வரைபடம் என்றால் நாம் அதனுடன் தொடர்புடைய அனைத்து ஆப்ஜெக்ட்களையும் இங்கே எழுதுகிறோம் பின்னர் இங்கே செய்திகளின் நேர வரிசை முறை உள்ளது அதாவது உண்மையில் செய்திகளுக்கு நேர வரிசை இல்லை எனவே செய்திகளின் முன்னால் எண்ணை சேர்க்கிறோம் அல்லது அது நிகழும் நேர வரிசையைக் குறிக்க மெத்தடை அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக தொடக்கமாக பவுண்டரி ஆப்ஜெக்ட் ரின்யுவல் கன்ட்ரோலரின் புத்தகம் புதுப்பித்தலை அழைக்கிறது எனவே இது முதல் செய்தி எனவே நூலக பவுண்டரி நூலக புத்தக புதுப்பித்தல் கன்ட்ரோல் என்பதில் நாம் இங்கே ஒன்றை எழுதுகிறோம் இது பரிமாற்றம் செய்யப்படும் முதல் செய்தி அடுத்தது உறுப்பினரரைக் கண்டு பிடித்தல் மற்றும் நூலக உறுப்பினரை ரின்யுவல் கன்ட்ரோலர் அழைக்கும் எனவே இது நூலக உறுப்பினர் மற்றும் புத்தக ரின்யுவல் கன்ட்ரோலர் அடுத்ததாக நூலக உறுப்பினர் கடன் வாங்குதலை அழைக்கிறது ஆகையால் நாம் இங்கே 2 ஐ எழுதுகிறோம் பொதுவாக அழைப்பின் திசை இங்கே ஒரு சிறிய அம்புக்குறி மூலம் காட்டப்படுகிறது நாம் கர்சரின் ஒரு கோட்டை வரைகிறோம் இங்கே வரையப்பட்ட அம்பு வெறும் கோடாக மட்டும் இருக்கக்கூடாது எனவே பின்னர் இங்கே அழைப்பின் திசையைக் குறிக்க நாம் ஒரு சிறிய அம்புக்குறியை எழுதுகிறோம் பின்னர் இந்த இரண்டுக்கும் இடையில் கடன் வாங்கும் அடுத்த ஒரு காட்சியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் நூலக புத்தகக் கன்ட்ரோலருக்கு 3 என்று எழுதுகிறோம் பின்னர் நூலக பவுண்டரியை நாம் 3 ஆக்குவோம் அதை நாம் வரைவோம் மேலும் ஒவ்வொன்றாக எடுத்து இதை வரைகிறோம் சீக்வென்ஸ் வரைபடத்தின் அடிப்படையில் கொலாபரேஷன் வரைபடம் தானாகவே வரையப்படலாம் என்பதால் இது தானாக வரையப்படுமென்பதைக் காணலாம் ஆனால் அது எந்த நோக்கத்திற்கு உதவுகிறது இது இந்த வரைபடத்தை ஆதரிக்கிறதா மற்றும் இது எந்த சில நோக்கங்களுக்கு உதவுகிறது என்பதை நம்மால் கண்டு பிடிக்க முடியுமா க்ளாஸ் அசோஸியேஷன்களைத் தெளிவாகக் காட்டுவது இதன் நோக்கம் ஆகும் அவை தொடர்புடைய மெத்தடை செயல்படுத்தினால் அம்புக்குறியைக் கூட நாம் வரையத் தேவையில்லை ஒரு சமதளக் கோட்டை வரைந்து அசோசியேஷன் சின்னதை நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் எனவே சீக்வென்ஸ் வரைபடத்தை வரையும்போது நாம் க்ளாஸ் அசோஸியேஷன்களைப் பெறுகிறோம் பிராப்ளம் ஸ்டேட்மென்டை ஆய்வு செய்வதன் மூலம் அசோஸியேஷன்கள் அடையாளம் காணப்படுகின்றன என்று நாம் கூறினாலும் பெரும்பாலும் எல்லா அசோஸியேஷன்களையும் நாம் அடையாளம் காண முடியாது அவை சீக்வென்ஸ் வரைபடத்தை வரையும்போது இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இந்த விரிவுரையின் முடிவில் நாம் இருக்கிறோம் நாம் இங்கே நிறுத்தி அடுத்த விரிவுரையில் இந்த இடத்திலிருந்து தொடருவோம்